இப்போது டையோடு உள்ள சர்க்யூட்டில் சர்க்யூட் அனாலிசிஸ்ஸின் இரண்டு எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் நிச்சயமாக நான் மிகவும் எளிமையான சர்க்யூட் எடுப்பேன் ஆனால் மிகவும் சிக்கலான சர்க்யூட்களுக்கு கொள்கைகள் ஒரே மாதிரியானவை இந்த சர்க்யூட்டை எடுத்துக்கொள்வோம் என்னிடம் 5 7 V வோல்ட்டேஜ் சோர்ஸ் உள்ளது அதை VS என்று அழைக்கிறேன் நான் இந்த ரெசிஸ்டரை R என்று அழைப்பேன் அதை நான் 5 KΩ என்று கூறுவேன் மேலும் அதில் ஒரு ஒரு டையோடு D உள்ளது அதன் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் VD மேலும் இந்த டையோடு 10 15 A என சேச்சுரேசன் கரண்ட்டைக் கொண்டுள்ளது என்று நான் கூறுவேன் இப்போது முதலில் நாம் ரெசிஸ்டரில் உள்ள கரண்ட்டை சமன்படுத்தும் நான் லீனியர் சமன்பாட்டை எழுதலாம் R என்பது வோல்ட்டேஜ் அடிப்படையில் டயோடில் உள்ள கரண்ட்டிற்கு சமமாக இருக்கும் அதன் மதிப்பு ஆனது IS ஆகும் நியூட்டன் ராப்சன் இட்டரேஷன் அல்லது வேறு ஏதேனும் நுட்பத்தைப் பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை நீங்கள் தீர்த்தால் VD இன் மதிப்பு 0 72 V என்பதைக் காணலாம் 72 V அல்லது அதற்கும் அதிகமாக இருப்பதைக் காணலாம் மேலும் அதை R இல் சப்ஸ்டியுட் செய்வதன் மூலம் கரண்ட் ID ஐ இங்கே கண்டறியலாம் இதன் வலது பக்கம் R ஆகும் நிச்சயமாக நமது ஆர்வம் இந்த நான் லீனியர் சமன்பாட்டை நியூமெரிக்கல் ரீதியாக தீர்ப்பதில் இல்லை ஆனால் பொருத்தமான ஆஃப்ரோக்ஷிமேசன் ஐப் பயன்படுத்த வேண்டும் இப்போது நாம் சொன்ன ஆஃப்ரோக்ஷிமேசன் ஐப் பயன்படுத்துவோம் அல்லது பயன்படுத்தலாம் என்று கூறுவது என்னவென்றால் கணிசமான பார்வேர்ட் கரண்ட் இருந்தால் இந்த VD ஆனது சில மதிப்பில் நிர்ணயிக்கப்படும் அது VD ON ஆகும் நிச்சயமாக VD VD ON எனில் ID ஆனது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருக்கும் மற்றும் VD ON விட VD சிறியதாக இருந்தால் ID ஆனது பூஜ்ஜியத்திற்கு சமம் இப்போது கேரக்டரிஸ்ட்டிக் இந்த நிபந்தனையாக கொடுக்கப்பட்டதால் இரண்டு சாத்தியங்கள் உள்ளன நீங்கள் இரண்டையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் இது பொதுவான கொள்கையாகும் எனவே சர்க்யூட்டில் உள்ள எந்த டையோடும் ஆன் நிலையில் அல்லது ஆஃப் நிலையில் இருக்கும் நீங்கள் இரண்டு வழக்குகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் இரண்டு நிகழ்வுகளையும் சரிபார்த்து எது முரண்பாட்டிற்கு இட்டுச் செல்கிறது என்பதைப் பார்க்க வேண்டும் வெளிப்படையாக அது தவறானது மற்றொன்று சரியானது மற்றும் இந்த சர்க்யூட்க்கு இது மிகவும் எளிதானது ஆனால் கொள்கையை விளக்குவதற்கு நான் இன்னும் உங்களுக்குக் காட்டுகிறேன் முதலில் நான் ஒரு ON டையோடைக் கருதுகிறேன் இங்குதான் நான் டையோடை ஆன் செய்ய வேண்டும் என்று கருதினேன் இதன் பொருள் டையோடு வோல்ட்டேஜ் 0 7 V ஆகும் மேலும் நீங்கள் மற்ற அனுமானத்தை நீங்கள் செய்தால் டையோடு ஆஃப் நிலையில் உள்ளது அப்போது டையோடு கரண்ட் ஆனது பூஜ்ஜியமாகும் மேலும் நான் டையோடை ஒரு ஓபன் சர்க்யூட் உடன் மாற்ற முடியும் மேலும் இரண்டு நிகழ்வுகளையும் நான் மதிப்பிடுகிறேன் முதலாவதாக நான் டையோடு ஆன் நிலையில் இருப்பதாகக் கருதினால் இதன் குறுக்கே 0 7 V உள்ளது இங்கே 5 7 V உள்ளது எனவே இந்த ரெசிஸ்டரின் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் 5 V ஆகும் எனவே இதில் உள்ள கரண்ட் 1 mA ஆகும் மற்றும் தெளிவாக இந்த வழக்கில் எந்த முரண்பாடும் இல்லை ஏனெனில் டையோடு வோல்ட்டேஜ் 0 7 V ஆகும் பார்வேர்ட் கரண்ட் பாய்கிறது என்றால் அந்த அனுமானத்துடன் இதை கணக்கிட்டுள்ளோம் மேலும் பார்வேர்ட் கரண்ட் ஆனது 1 mA என்பதைக் கண்டறிந்தோம் எனவே நாம் கணக்கிடுவது நிலையானது ஆனால் டையோடு ஆஃப் ஆகிவிட்டது என்றால் டையோடு ஆஃப் ஆகிவிட்டது இது ஒரு ஓப்பன் சர்க்யூட் இதன் மூலம் கரண்ட் பாயவில்லை என்ற மற்ற அனுமானத்தில் இருந்து ஆரம்பித்து பார்ப்போம் எனவே இதன் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் பூஜ்ஜியமாகும் மேலும் இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையே அதாவது டையோடு குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் ஆனது 5 7 V ஆக இருக்கும் டையோடு வோல்ட்டேஜ் 0 7 V க்கு மேல் இருக்க முடியாது என்பதை இப்போது டையோடு கேரக்டரிஸ்ட்டிக்லிருந்து நாம் அறிவோம் அதாவது நான் ஆஃப்ரோக்ஸிமேட் கேரக்டரிஸ்டிக் ஐ சொல்கிறேன் எனவே 0 7 V வரை ஒரு கிடைமட்டக் கோடும் அதன் பிறகு ஒரு செங்குத்து கோடும் உள்ளது எனவே 5 7 V என்பது டையோடு கேரக்டரிஸ்டிக்கின் ஒரு பகுதியாக இல்லை என்பதை எளிதாகக் காணலாம் எனவே இது ஒரு முரண்பாடு உள்ளது என்று உங்களுக்குச் சொல்கிறது எனவே இது தவறான அனுமானம் மற்றும் இதுவே சரியானது அதே பயிற்சியை 5 7 க்கு பதிலாக 5 7 வோல்ட் செய்வதன் மூலம் நீங்கள் செல்லலாம் மேலும் நீங்கள் ஒரு முரண்பாட்டிற்கு எங்கு வருகிறீர்கள் என்பதைப் பார்க்கலாம் இப்போது இந்த சர்க்யூட் மிகவும் எளிமையானது இந்தப் பயிற்சியைச் செய்வதன் முக்கிய அம்சம் என்னவென்றால் அனைத்து லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் ஐயும் கடந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் ஐயும் நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது உங்களிடம் பல டையோட்கள் இருக்கும் போது உங்களிடம் n டையோட்களுடன் ஒரு சர்க்யூட் இருந்தால் 2n சாத்தியக்கூறுகள் உள்ளன அதாவது ஒவ்வொரு டையோடும் ஆன் அல்லது ஆஃப் ஆக இருக்கலாம் மேலும் அந்த கலவைகளை எடுத்துக் கொண்டால் 2n சாத்தியக்கூறுகள் இருக்கும் மேலும் கொள்கையளவில் இவை அனைத்தையும் நீங்கள் சரிபார்க்க வேண்டும் அதாவது ஒரு சர்க்யூட்டில் 5 டையோட்கள் இருந்தால் நீங்கள் 32 சாத்தியக்கூறுகளை சரிபார்க்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக அடிக்கடி நீங்கள் சில சாத்தியக்கூறுகளை மிக விரைவாக நிராகரிக்கலாம் அவற்றை விரிவாக அனாலிசிஸ் செய்யாமல் முரண்பாட்டை மிக எளிதாகக் காண முடியும் இந்த சர்க்யூட்டில் மிகக் குறைந்த சர்க்யூட் அனாலிசிஸ் அனுபவம் இருந்தாலும் கூட இந்த திசையில் மட்டுமே கரண்ட் செல்ல முடியும் என்பதையும் டையோடு ஆன் நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் பார்க்க முடியும் கொள்கையளவில் சரிபார்க்க பல சாத்தியங்கள் இருந்தாலும் நடைமுறையில் நீங்கள் அவற்றில் சிலவற்றை மட்டுமே சரிபார்க்க வேண்டும் ஆனால் முக்கிய விஷயம் என்னவென்றால் ஸிஸ்டமேடிக் முறையைப் புரிந்துகொள்வது நீங்கள் அதைச் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எல்லா சாத்தியக்கூறுகளையும் ஸிஸ்டமேடிக் ஆக ஆராய வேண்டும் நீங்கள் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஸிஸ்டமேடிக் ஆகப் பரிசீலித்து தவறானவற்றை அகற்ற வேண்டும்